3D measurements Co ordinate Measuring Machine 3 D அளவீடுகள் கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின் காலை வணக்கம் இந்த பாடத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் இந்த விரிவுரையில் நான் 3D அளவீடுகள் மற்றும் கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின் ஐ பற்றி விவாதிக்க போகிறேன் 3 D அளவீடுகளில் குறிப்பாக நான் 3D ஸ்கேனிங் மற்றும் கோஆர்டினேட் மெஷரிங் மிஷினை பற்றி விவாதிப்பேன் அதைப் பற்றிய ஒரு ஆய்வக டெமான்ஸ்ட்ரேஷனும் இருக்கிறது டி கான்பூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையின் எந்திர அறிவியல் ஆய்வகத்தில் உள்ள கோஆர்டினேட் மெஷரிங் மெஷினை பற்றி பார்க்கலாம் விரிவுரையை தொடங்குவதற்கு முன் 3D அளவீடுகள் என்றால் என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் அவற்றை நினைவுபடுத்துவேன் எங்கள் ஆய்வகத்தில் உள்ள குறிப்பிட்ட இயந்திரத்தின் கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன்களை நான் உங்களுக்கு தருகிறேன் எங்களிடம் U C யுனிவர்சல் C M கண்ட்ரோலர் உள்ளது இது இன்பில்ட் காம்போனெண்ட்டின் ஒரு வகையாகும் கண்ட்ரோலர் என்ற பகுதி முழு C M இயந்திரத்தையும்C M machine கட்டுப்படுத்துவதால் இது U C என அழைக்கப்படுகிறது எனவே ஆய்வக டெமோன்ஸ்ட்ரேஷனில் C M இன் பல்வேறு பாகங்களின் அனைத்து அச்சுகளும் உங்களுக்குக் காண்பிக்கப்படும் மேலும் அவைகளின் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன என்பதையும் பார்ப்போம் மேலும் ஒரு ஸ்டாண்டர்ட் காம்போனெண்ட்டாக இருக்கும் ஒரு காம்போனெண்ட்டை அளவிட முயற்சிப்போம் 3D அளவீடுகள் 3D அளவீடுகள் என்றால் என்ன 3D அளவீடு என்பது அளவீட்டை உருவாக்கும் செயல்முறை அல்லது இயற்பியல் பொருளின் விர்ச்சுவல் 3D பிரதிநிதித்துவமாகும் இது ஒரு பொருளின் விர்ச்சுவல் பிரதிநிதித்துவம் இப்போது 3D ஸ்கேனர்ஸ் என்பது 3D அளவீடுகள் அல்லது 3D ஸ்கேனர்களை உருவாக்க பயன்படும் ஆப்டிகல் சாதனங்கள் ஆகும் 3D ஸ்கேனர்ஸ் இன் வெளியீடுகள் 3D ஸ்கேன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன ஆர்ம் 3D ஸ்கேனர்ஸ் டிராக் 3D ஸ்கேனர்ஸ் பகுதி அடிப்படையிலான 3D ஸ்கேனர்ஸ் கையடக்கமாக வைக்கக்கூடிய போர்ட்டபிள் 3D ஸ்கேனர்ஸ் போன்ற சில வகையான 3D ஸ்கேனர்ஸ் உள்ளன உதாரணமாக நான் இந்த பொருளை ஸ்கேன் செய்ய விரும்புகிறேன் அதை நான் ஒரு பார்வை இரண்டாவது பார்வை மற்றும் மூன்றாவது பார்வையில் இருந்து ஸ்கேன் செய்யலாம் அது முன் பார்வை பக்க பார்வை மேல் பார்வை என எந்த பார்வையாகவும் இருக்கலாம் நான் ஸ்கேன் செய்யும் கோணம் மென்பொருளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே நான் அதே இன்புட்ட்டை மென்பொருளில் வைக்கிறேன் இந்த வகையான ஸ்கேனர்ஸ் இங்கே உள்ளன இந்த வெளியீடுகள் 3D ஸ்கேன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன எனவே பிரதான உற்பத்தியின் தொடர்ச்சியாக 3D பிரிண்டிங் இருக்கும் அதே வேளையில் 3D ஸ்கேனிங் என்பது உண்மையான உலகில் உள்ள பொருட்களிலிருந்து தரவை எடுத்து அவற்றை டிஜிட்டல் பைப்லைனுக்குள் கொண்டுவருவதாகும் 3D ஸ்கேனர்களைப் பயன்படுத்துவதால் ஆண்டுதோறும் உற்பத்தியில் சுமார் 15 சதவீதம் அதிகரிப்பு இருக்கும் என்று ஒரு சமீபத்திய ஆய்வு தெரிவித்துள்ளது இதன் அதிக விகிதம் 15 சதவீதம் ஆகும் எனவே போர்ட்டபிள் 3D ஸ்கேனிங் என்பது உண்மையில் ஆய்வகத்திலிருந்து ஃப்ரண்ட் லைன்களுக்கு இயக்கத்தை நிரப்புகிறது குறைந்த செலவு இருப்பதால் தொழிற்சாலை மற்றும் புலம் முக்கிய காரணிகளைப் பின்பற்றுகின்றன சிறந்த துல்லியம் உள்ளது எளிமை உள்ளது வசதி மற்றும் நெகிழ்வுத்தன்மை உள்ளது எனவே 3D ஸ்கேனர் என்பது உண்மையான பொருளை ஸ்கேன் செய்து அதன் ஒரு விர்ச்சுவல் படத்தை உருவாக்க முடியும் அது இந்த பொருளை உருவாக்க முடியும் அதற்கான படிகள் என்ன என்பதை உங்களுக்கு ஒரு சுருக்கமான அறிமுகத்தின் மூலம் நான் தருவேன் அதற்கு முன் 3 அல்லது 4 வகையான 3D ஸ்கேனர்ஸ் உள்ளன நான் இங்கு விவாதிக்கப் போகும் முதல் ஸ்கேனர் C அதாவது நான் கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின் ஐ பற்றி விரிவாக விவாதிப்பேன் எனவே இந்த ஆர்ம்ஸ்களில் நிலையான ப்ரோப் அல்லது டச்சுடு பிகர் ப்ரோப்களைக் கொண்டிருக்கலாம் C M இல் ஒரு 3D ஸ்கேனிங் ஹெட் ஐ மாட்டவும் முடியும் போர்ட்டபிள் C M இல் பலவிதமான கருவிகளை மாட்டக்கூடிய பல நன்மைகள் உள்ளன மேலும் இது ஸ்கேனிங் மற்றும் ப்ரோபிங் ஆகியவற்றை எளிதாக தயாரிப்பதை சாத்தியமாக்குகிறது ஆனால் வரம்புகளும் உள்ளன போர்ட்டபிள் C M இன் மேற்பரப்பில் ஃபிக்ஸ் செய்யப்பட வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே பிசிக்கல் இணைப்பைப் பயன்படுத்துங்கள் எங்களிடம் போர்ட்டபிள் இயந்திரம் இல்லை ஆனால் எங்களிடம் ஒரு முழு அளவிலான 3D ஸ்கேனர் உள்ளது இது மிகப் பெரிய தொழில்துறை அளவு கிடையாது ஆனால் ஆராய்ச்சிக்கு தேவைப்படும் வெளியீடுகளை இது உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது இங்கே சில தொழிற்சாலைகளுக்கு தேவையான ஆலோசனைகளையும் பெறுகிறோம் 2 வது வகை 3D ஸ்கேனர் என்பது டிராக் 3D ஸ்கேனர் ஆகும் இந்த டிராக் 3D ஸ்கேனரில் ஆப்டிகல் டிராக்கிங் சாதனங்கள் உள்ளன இது 3D ஸ்கேனர் ஐ பொசிஷன்னிங் செய்வது உட்பட பல்வேறு வகையான அளவீட்டு கருவிகளைக் கண்காணிக்க முடியும் எனவே பொசிஷன்னிங் முறை என்பது வெளிப்புற ஒளியியல் கண்காணிப்பு சாதனங்களாக இருக்கலாம் எனவே அவை வழக்கமாக செயலற்ற அல்லது செயலில் உள்ள இலக்குகள் போன்ற குறிப்பான்களைப் பயன்படுத்துகின்றன ஸ்கேனர் கண்காணிப்பு சாதனத்தை ஒளியுடன் பிணைக்கிறது மற்றொரு வகையான ஸ்கேனர் என்பது கட்டமைக்கப்பட்ட ஒளி ஸ்கேனர் ஆகும் கட்டமைப்பு லைட்டர் என்பது ஒளியின் வடிவங்களை ஒரு பகுதி அல்லது ஒரு செயல்முறைக்கு திட்டமிட முடியும் என்பதோடு ஒளி பொருளைத் தாக்கும் போது வடிவங்கள் எவ்வாறு தொடங்கப்படுகிறது என்பதாகும் LCD ப்ரொஜெக்டர் அல்லது ஸ்கேன் செய்யப்பட்ட அல்லது மாறுபட்ட லேசர் கற்றைகள் 1 அல்லது 2 ஒளி வடிவங்களை உருவாக்கின்றன அல்லது சில நேரங்களில் அதிக சென்சார்களால் உருவாக்கப்பட்ட வடிவங்களை பதிவு செய்கின்றன எனவே ஒளியின் மாற்றத்தில் வடிவங்களுடன் கூடிய ஒளியையும் கட்டமைக்கப்பட்ட ஒளி ஸ்கேனரையும் வைத்தால் பல்வேறு சுயவிவரங்கள் அல்லது பொருளின் வளைவை நமக்கு சொல்கிறது இது மற்றொரு வழிஆகும் எனவே அடுத்த ஒரு வகை ஸ்கேனர் என்பது போர்ட்டபிள் 3D ஸ்கேனர் ஆகும் போர்ட்டபிள் 3D ஸ்கேனர் C M ஆக இருக்கலாம் அல்லது அவை ஒரு போர்ட்டபிள் 3D ஸ்கேனராக கையடக்கமாக எதையும் இயந்திரத்திற்கு எடுத்துச் செல்லப்படலாம் அல்லது அளவிடும் காம்போனெண்ட் போர்ட்டபிள் என அழைக்கப்படும் எனவே இந்த ஸ்கேனர்களின் முக்கிய வகைகளை நான் இப்போது அறிமுகப்படுத்துகிறேன் நான் விவரங்களை பெறவில்லை விவரங்களுக்காக நாங்கள் உங்களுடன் குறிப்புகளைப் பகிர்ந்து கொள்வோம் அவற்றை நீங்கள் படிக்கலாம் எனவே 3D ஸ்கேனிங் எவ்வாறு செயல்படுகிறது இது ஸ்கேன் செய்யும் போது என்ன நடக்கும் அது ஸ்கேன் செய்ய முயற்சிக்கும்போது நாம் C M இயந்திரத்தைப் பயன்படுத்தும் போதும் அது புள்ளிகளைத் தொட முயற்சிக்கும் இதன் முதல் படி புள்ளி கிளவுட் ஐ உருவாக்குவது அது எவ்வாறு இயங்குகிறது முதல் படி புள்ளி கிளவுட் எனவே தரவின் இந்த கையகப்படுத்துதலில் புள்ளி கிளவுட் ஐ நான் இன்னும் சிறப்பாக வைக்க முடியும் தரவு அல்லது வடிவம் எதுவாக இருந்தாலும் எனது மேற்பரப்பில் இருந்து நான் பெறும் முதல் உள்ளீடு இதுதான் எனவே இதை ஸ்கேன் கையகப்படுத்தல் என்று நான் சொல்ல முடியும் நான் இந்த மேற்பரப்பை உருவாக்க வேண்டும் என்றால் புள்ளிகள் முதலில் தயாரிக்கப்படும் இந்த வகையான வளைவில் புள்ளிகள் முதலில் தயாரிக்கப்படும் எனவே இந்த வகையான புள்ளிகள் உருவாக்கப்படும் வளைவு என்பது ஒரு மேற்பரப்பு என்று சொல்லலாம் புள்ளிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த புள்ளிகள் தான் புள்ளி கிளவுட் எனவே இந்த ஸ்கேனிங் முடிவுகள் ஃப்ரீஃபார்ம் ஐ பயன்படுத்துவதைக் குறிக்கும் இது ஃப்ரீஃபார்ம் அல்லது கட்டமைக்கப்படாத வடிவம் என்றாலும் சில நேரங்களில் கட்டமைப்பு கூறுகள் நமக்கு ஒரு வட்டம் ஒரு கூம்பு ஒரு பரப்பு ஒரு செவ்வகம் அல்லது அறியப்பட்ட வடிவங்களாக இருக்கும் அவை கட்டமைக்கப்பட்ட வடிவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இது ஒரு வகையான ஃப்ரீஃபார்ம் ஆக இருப்பினும் பெஜியர் வளைவின் வளைவுகளைப் பற்றி உங்களுக்குத் தெரிந்தால் b ஸ்ப்லைன் வளைவு அவற்றில் உள்ளன ஆனால் அவை இப்போதெல்லாம் மிகவும் குறிப்பிடத்தக்கவை அல்ல ஃப்ரீஃபார்ம் கூடவே நமக்கு தேவையான எந்த வளைவையும் 3D ஸ்கேனர்களைப் பயன்படுத்தி ஸ்கேன் செய்வது மிகவும் சாத்தியமாகும் எனவே 1 வது நோக்கம் என்பது புள்ளி கிளவுட் புள்ளி கிளவுட் ஐ பயன்படுத்தி முக்கோண மெஷ் ஐ உருவாக்குவோம் என்பது இரண்டாவது நோக்கமாகும் முக்கோண மெஷ் என்றால் என்ன இப்போது இது ஒரு புள்ளி கிளவுட் இதிலிருந்து முக்கோணத்தை உருவாக்கும் ஒரு புள்ளியை மற்ற புள்ளியுடன் சேர்த்து அவற்றை முக்கோணங்களாக மாற்ற முயற்சிக்கிறோம் இதேபோல் முழு மேற்பரப்பும் ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கும் இது முக்கோண மெஷ் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் நான் அதை மெஷ் உருவாக்கம் என்று கூறுவேன் 3 வது படி என்பது மெஷ் உருவாக்கப்படும் போது மெஷ் ஆப்டிமைஷ் ஆக இருக்க வேண்டும் மெஷ் ஆப்டிமைஷ் என்பது உங்களுக்குத் தெரிந்த முக்கோணங்களின் எண்ணிக்கையில் நாங்கள் பகுப்பாய்வை மேற்கொள்ளும்போது அல்லது வலிமை பகுப்பாய்வு அல்லது வெப்ப பகுப்பாய்வை மெஷ் மேற்கொள்ளும்போது இந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை கணக்கீட்டு பகுதியாக இருக்கும்போது முக்கோணங்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது எனவே இது நாம் எந்த வகையான போட்டியைச் செய்கிறோம் என்பதைப் பொறுத்தது எனவே கணக்கீட்டின் நேரத்தைக் குறைப்பதற்கும் உகந்த வடிவத்தைப் பெறுவதற்கும் மெஷ் ஐ ஆப்டிமைஷேஷன் செய்வது இங்கே முக்கியமானது உதாரணமாக இங்கே செங்குத்தான கோணங்கள் இருந்தால் முக்கோண மெஷ் சிறிய முக்கோணமாக இருக்கலாம் இங்கே மேற்பரப்பு ஒரு சமமான மேற்பரப்பாக இருந்தால் முக்கோணம் பெரிய அளவில் இருக்கலாம் எனவே இங்கே சாத்தியமான வடிவத்தைப் பெற மெஷ் ஐ ஆப்டிமைஷ் ஆக்க வேண்டும் எனவே மெஷ் ஆப்டிமைஷேஷன் தேவை பின்னர் நான்காவது படி என்பது இங்கே மெஷ் வெளியீடாக இருக்கலாம் எனவே படங்கள் மற்றும் ஸ்கேன் பொதுவான குறிப்பு முறைக்குள் கொண்டு வரப்படுகின்றன அங்கு தரவு முழுமையான மாதிரியாக இணைக்கப்படுகிறது ஒரு முழுமையான மாதிரி தரவு ஒன்றிணைக்கப்பட்டு முழுமையான மாதிரி உருவாகிறது இந்த செயல்முறை சீரமைப்பு அல்லது பதிவு என அழைக்கப்படுகிறது அல்லது மெஷ் அவுட்புட் என அழைக்கலாம் இது சீரமைப்பு அல்லது பதிவு ஆகும் எனவே வெவ்வேறு பார்வைகளிலிருந்து ஸ்கேன் செய்துள்ளோம் நாம் அந்த மேற்பரப்புகளை சீரமைக்கும்போது இந்த திட வடிவத்தை பெறுகிறோம் இது முழுமையான மெஷ் அவுட்புட் என்று அழைக்கப்படுகிறது அதன் பிறகு பொறியாளர் பணிப்பாய்வுகளில் மெஷ் இன்புட் தேவைப்படுகிறது எனவே இந்த அவுட்புட் செல்கிறது நான் பொறியாளர்களுக்கு மெஷ் இன்புட்டை கொடுக்கிறேன் இந்த மெஷ் இன்புட் பொறியாளர்களிடம் சென்று அவர்கள் விரும்பினால் அவர்கள் ஒரு மேற்பரப்பை உருவாக்க முடியும் அவர்கள் விரும்பினால் அவர்கள் ஒரு திடமான மாதிரியை உருவாக்க முடியும் எனவே இதைப் பயன்படுத்தி இந்த விஷயங்களை உருவாக்க முடியும் இது அடுத்த கட்டமாகும் எனவே இந்த மெஷ் இன்புட் பொறியாளர்களுக்கு செல்கிறது அது அவர்களுக்கு எப்படிச் செல்லும் இது பொதுவாக எஸ் எல் வடிவத்தில் stl format தயாரிக்கப்படுகிறது எனவே இந்த ஸ்கேன் தரவை சரி செய்யவும் துளைகளை நிரப்பவும் பிழைகளை நீக்கவும் பின்னர் தரவின் தரத்தை மேம்படுத்தவும் கணினி மென்பொருளைப் பயன்படுத்தலாம் எனவே இதன் விளைவாக வரும் முக்கோண மெஷ் பொதுவாக இந்த எஸ் எல் வடிவத்தில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது மேலும் நாம் அறியப்பட்ட வடிவத்தில் முடிந்தால் b ஸ்ப்லைன் அல்லது பெஜியர் வளைவாக மாற்றலாம் CAD மாடலிங் இதிலிருந்து தயாரிக்கப்படலாம் இது 3D ஸ்கேனிங் பற்றிய சுருக்கமான அறிமுகமாகும் அடுத்து 3D ஸ்கேனிங் எங்கு பொருந்தும் முக்கிய பயன்பாடு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இல் உள்ளது எனவே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இல் என்ன நடக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல் இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செயல்முறை நகலை எடுப்பதற்காக அல்லது மேம்படுத்துவதற்காக இருக்கும் இயற்பியல் பொருளிலிருந்து விர்ச்சுவல் 3D மாதிரியை உருவாக்குவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது எனவே இந்த செயல்முறை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் போன்றது நாங்கள் 3D ஸ்கேன் மெஷ் ஐ உருவாக்குகிறோம் பின்னர் தகவலைப் பிரித்தெடுக்கிறோம் பின்னர் CAD மாடலிங் செய்கிறோம் பின்னர் தரவைச் சரிபார்க்கிறோம் பின்னர் ஃபீட்பேக்களை பகுப்பாய்வு செய்கிறோம் பின்னர் மாதிரியை எக்ஸ்போர்ட் செய்கிறோம் உண்மையில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்றால் என்ன பொது பொறியியல் என்றால் நமக்கு ஒரு யோசனை இருக்கிறது யோசனையிலிருந்து சில திட்டங்கள் மற்றும் சில மாதிரிகள் கிடைக்கின்றன இறுதியாக தொழில்நுட்பம் நிதி பொருளின் இருப்பு உற்பத்தித்திறன் என பல்வேறு பகுப்பாய்வுகளின் மூலம் நாம் இறுதி தயாரிப்பை பெறுகிறோம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்பது எனக்கு இந்த இறுதி தயாரிப்பு நான் இந்த தயாரிப்பை ஸ்கேன் செய்ய விரும்புகிறேன் பின்னர் ரிவர்ஸ் செய்வேன் அதில் இருந்து ஒரு மாதிரியை உருவாக்குவேன் இந்த தயாரிப்பின் நகலை உருவாக்க முயற்சிப்பேன் இதுவே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஆகும் இப்போது நான் ஒரு கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின்க்கு செல்ல விரும்புகிறேன் ஒரு கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின் என்பது நான் இப்போது விளக்கிய ஒரு பொருளின் இயற்பியல் வடிவியல் பண்புகளை அளவிடுவதற்கான ஒரு சாதனமாகும் ஒரு ஆபரேட்டரின் மூலம் இந்த இயந்திரத்தை கைமுறையாக கட்டுப்படுத்தப்படலாம் அல்லது அது கணினி கட்டுப்பாட்டில் இருக்கலாம் ஜாய்ஸ்டிக் ஐ பயன்படுத்தி செய்யப்படும் கைமுறை கட்டுப்பாடு மற்றும் கணினி எண் கட்டுப்பாடான CNC பயன்முறை என இரண்டு செயல்முறைகளையும் உங்களுக்குக் காண்பிப்போம் நாம் ஆரம்ப புள்ளியைக் கொடுக்கிறோம் இது தொடக்க புள்ளியாகும் இப்போது ஒவ்வொரு mm க்குப் பிறகு அல்லது ஒவ்வொரு 2 mm க்குப் பிறகு அந்த தூரத்தை நாம் கொடுக்க முடியும் அது ஒரு குறிப்பிட்ட பிளேன் அல்லது குறிப்பிட்ட வளைவில் உள்ள புள்ளிகளைப் பதிவு செய்யும் அல்லது எங்கள் ப்ரோப் திசையை மாற்றலாம் இது CNC கட்டுப்பாடு கைமுறையாக ஜாய்ஸ்டிக்கைப் பயன்படுத்தி ப்ரோப்பை தொட்டுக்கொண்டே தரவை கண்ட்ரோல் செய்யலாம் எனவே இந்த இயந்திரத்தின் மூன்றாவது நகரும் அச்சுடன் இணைக்கப்பட்ட ஒரு ப்ரோப் மூலம் அளவீடுகள் வரையறுக்கப்படுகின்றன அங்கு 3 அச்சு X அச்சு Y அச்சு மற்றும் Z அச்சு உள்ளன Z அச்சில் மூன்றாவது நகரும் ப்ரோப் இணைக்கப்படும் இதனால் தரவைப் பதிவு செய்ய இது உதவுகிறது ப்ரோப் என்பது மெக்கானிக்கல் ஆப்டிகல் லேசர் வெள்ளை ஒளி மற்றும் என பலவாறு இருக்கலாம் மெக்கானிக்கல் ஆப்டிகல் என்பது நீங்கள் அறிந்த லேசர் வெள்ளை ஒளியை போன்றது ஆனால் எங்கள் எந்திரத்தில் இங்கே இருப்பது மெக்கானிக்கல் ப்ரோப் ஆகும் இது நாம் அளவிட முயற்சிக்கும் காம்போனெண்ட்டை பிசிக்கலாக தொடும் அது தொடும் போது ஒரு பீப் ஒலியை உருவாக்கும் மேலும் ஒரு இண்டிகேட்டர் ஒளிரும் அது இங்கே தொடும் போதெல்லாம் இந்த ப்ரோப் இங்கே பயன்படுத்தப்படும் ஒரு பொருளின் 6 டிகிரீஸ் ஃஆப் ஃப்ரீடம் அளவீடுகளை எடுத்து அந்த அளவீடுகளை கணித வடிவத்தில் காண்பிக்கும் ஒரு இயந்திரம் ஒரு கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின் என்று அழைக்கப்படுகிறது இந்த 6 டிகிரீஸ் ஃஆப் ஃப்ரீடம் இன் அனைத்து பரிமாணங்களும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த அளவீடு கணித வடிவத்தில் இருப்பதைக் காட்டுகிறது கணித வடிவத்தில் இருக்கும்போது பொருளின் இடையேயான தூரம் மற்றும் பொருளின் வடிவம் போன்ற அளவீடுகளைப் பெறலாம் இது ஒரு ஃப்ரீஃபார்ம் என்றால் ஒரு கட்டமைக்கப்பட்ட படிவம் இருப்பதை நாம் அறிந்தால் அது ஒரு ஃப்ரீஃபார்மை உருவாக்கும் இதற்கு முன்னர் நாம் வட்டத்தை மட்டுமே தேர்ந்தெடுக்கலாம் நாம் அளவிட வேண்டிய ஒரு வட்டத்தில் குறைந்தபட்சம் 3 புள்ளிகளை அளவிடப் போகிறோம் அதாவது இதன் பிளேனை வரையறுக்க 3 புள்ளிகள் தேவை இதேபோல ஒரு சிலிண்டருக்கு 8 புள்ளிகள் தேவை ஒரு கூம்புக்கு 8 புள்ளிகள் தேவை எனவே இதை ஆய்வக டெமோஸ்ட்ரேஷன்lab demonstrations இல் நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே இந்த விரிவுரையின் குறிக்கோள்கள் C M இன் பகுதிகளை பற்றி தெரிந்து கொள்வதாகும் இந்த ஸ்பெக்ட்ரா C M என்ற இந்த குறிப்பிட்ட C M எங்கள் ஆய்வகத்தில் உள்ளது எனவே நாம் ஒரு C M இன் கொள்கையையும் மற்றும் செயல்பாட்டையும் புரிந்து கொள்ள முடியும் கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின் 3 முக்கிய கூறுகளை உள்ளடக்கியது இயக்கத்தின் X Y மற்றும் Z அச்சின் 3 அச்சுகள் முக்கிய கட்டமைப்பில் அடங்கும் ப்ரோபிங் அமைப்பு அதாவது நான் சொன்னது போல் எங்களிடம் ஒரு மெக்கானிக்கல் ப்ரோபிங் அமைப்பு உள்ளது தரவு சேகரிப்பு மற்றும் குறைப்பு அமைப்பு தரவு சேகரிப்பு மற்றும் தரவு குறைப்பு என்பது தரவை நாங்கள் அளிப்பது ஆகும் பொதுவாக ஒரு கட்டுப்பாட்டு இயந்திரம் என்பது உங்கள் U C டெஸ்க்டாப் கணினி மற்றும் பயன்பாட்டு மென்பொருள் போன்றவற்றை உள்ளடக்கியது இப்போது C M இன் செயல்பாட்டுக் கொள்கை கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின் என்பது வடிவமைப்பு மற்றும் அசெம்பிளி செயல்முறைகளில் வடிவமைப்பு நோக்கத்திற்கு எதிராக உள்ள ஒரு பகுதி அல்லது அசெம்பிளி ஐ சோதிக்கப் பயன்படும் ஒரு சாதனமாகும் அதற்கு எதிராக வடிவமைப்பிற்கான நோக்கம் என்னவென்றால் நம்முடைய பகுதி அல்லது அசெம்பிளி அதைச் சந்திக்க முயற்சிக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் சோதிக்கிறோம் எனவே இலக்கின் X Y மற்றும் Z கோஆர்டினேட்களை துல்லியமாக பதிவு செய்வதன் மூலம் புள்ளிகள் உருவாக்கப்படுகின்றன பின்னர் அவை பின்னடைவு வழிமுறைகள் வழியாக பகுப்பாய்வு செய்யப்படலாம் ஏனென்றால் கணித உறவு கணித சமன்பாடு ஆகியவை பின்னடைவு வழிமுறைகளாக இருக்கலாம் எனவே இது பின்னடைவு வழிமுறைகள் வழியாக மேலே சொன்ன தயாரிப்புக்கு நமக்குத் தேவைப்படும் அம்சங்களை நிர்மாணிக்கும் புள்ளிகளை பகுப்பாய்வு செய்யலாம் எனவே இந்த புள்ளிகள் ஒரு ஆபரேட்டரால் கைமுறையாக நிலைநிறுத்தப்படும் ப்ரோப்பை பயன்படுத்தி அல்லது நேரடி கணினி கட்டுப்பாடு வழியாக தானாகவே சேகரிக்கப்படுகின்றன M இன் முக்கிய பகுதிகள் ஏர் பியரிங் இந்த பகுதிகளை இங்கே காண்பிப்பேன் எனவே எங்களிடம் நியூமேடிக் பியரிங்ஸ் உள்ளன ஸ்கேல்ஸ் மற்றும் என்கோடார் ப்ரோபிங் அமைப்பு சர்வோ மோட்டார்கள் ஆகியவை பொருள்களை நகர்த்த வைக்கின்றன கட்டுப்பாட்டு அமைப்பு இங்கே உள்ளது ஜாய்ஸ்டிக் இங்கே உள்ளது மென்பொருள் இங்கே உள்ளது நாம் இங்கு பயன்படுத்தும் மென்பொருள் டாங்கிராம் மென்பொருள் ஆகும் எனவே C M இன் நன்மைகளை முழு சொற்பொழிவும் முடிந்தபின் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆனால் இங்கே நன்மைகள் நெகிழ்வுத்தன்மை என்பதால் நாம் அதை கைமுறையாக அல்லது தானியங்கி முறையில் பயன்படுத்தலாம் கையேடு அமைப்பில் ஒரு பெரிய நெகிழ்வுத்தன்மை உள்ளது சில ஆரம்ப தகவல்கள் அடிப்படை தகவல்கள் நமக்குத் தெரிந்தால் நாம் அளவிட வேண்டியது எதுவாக இருந்தாலும் அதை நம்முடைய தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம் குறைக்கப்பட்ட அமைவு நேரம் உள்ளது ஏனெனில் வொர்க்டேபிளில் அமைக்கப்பட வேண்டிய ஒரே வேலை ஒற்றை அமைப்பில் உள்ளது மேலும் இதன் துல்லியம் அதிகமாக உள்ளது எனவே குறைக்கப்பட்ட ஆபரேட்டர் செல்வாக்கு உள்ளது ஏனெனில் ஆபரேட்டர் உண்மையில் தொடுவதில்லை அல்லது வேலை துண்டு அல்லது ப்ரோப் ஐ நகர்த்துகிறோம் அது தானாகவே நகர்கிறது அவர் ஜாய்ஸ்டிக்கைக் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார் ஒருமுறை அவர் கோஆர்டினேட்களை வரையறுக்கிறார் அவர் தோற்றத்தை வரையறுக்கிறார் பிளேன் எங்கள் ப்ரோப் இன் மூலம் வரையறுக்கப்பட்டவுடன் பிளேன் பிக்ஸ் செய்யப்படுகிறது இது ஒரு குறிப்பு பிளேன் மற்றும் இந்த குறிப்பு பிளேனை அடிப்படையாகக் கொண்டது நாம் எதையும் மாற்றாவிட்டால் அல்லது அமைப்பை மாற்றாவிட்டால் அது எல்லாவற்றையும் துல்லியமாக அளவிடும் ஆபரேட்டரின் வேலை மிகக் குறைவு எனவே மேம்பட்ட உற்பத்தித்திறன் கிடைக்கும் ஏனெனில் நாங்கள் அமைக்கும் நேரத்தைக் குறைத்துள்ளோம் இவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை எங்களிடம் உள்ள ஒற்றை இயந்திரம் மற்றும் அதன் உள்ளமைவு ஸ்பெக்ட்ரா 5 4 ஆகும் 4 என்றால் என்ன 5 என்பது 500 மற்றும் 600 மற்றும் 400 என்பது பணி பகுதி அல்லது பணியிடமாகும் இது 500 மிமீ 600 மிமீ 400 மிமீ என்ற மூன்று அச்சுகளின் மூலம் கிடைக்கிறது ஸ்கேல் ரெகுலேஷன் 0 5 மைக்ரோமீட்டர் இயந்திர துல்லியம் ± 2 எனவே இந்த L என்பது நிலையான நீளம் மிமீ ஆகும் எனவே கோண துல்லியம் கோணத்தின் 1" ஆகும் எனவே கிரானைட் தட்டையானது கிரானைட் என்பது நம்மிடம் உள்ள டேபிள் ஆகும் இது ஒரு மீட்டர் சதுரத்திற்கு 2 மைக்ரான் தட்டையானது எனவே கிரானைட்டின் தரம் பூஜ்ஜியமாகும் எனவே எங்கள் அளவிடும் கருவிகளை அதன் மேல் வைத்திருப்பது மிகவும் இலகுவானது எனவே இது 0 தரமாகும் இதன் வெப்ப விரிவாக்கமும் 0 ஆகும் ப்ரோபிங் அமைப்பு இங்கே ப்ரோபிங் அமைப்பின் பெயர் இயந்திர பதிப்பு CNC பதிப்பாக இருக்கிறது இயந்திர அளவு நான் சொன்னது போல் 5 4 5 6 4 என்பது X திசையில் நாம் 500 மிமீ நகர்த்தலாம் Y திசையில் 600 மிமீ நகர்த்தலாம் Z திசையில் 400 மிமீ நகர்த்தலாம் கட்டுப்படுத்தியின் பெயர் ரெனிஷா யு C யுனிவர்சல் சி எம் கன்ட்ரோலர் லைட் 2 இது U யிலிருந்து பெறப்பட்டது M இயந்திரம் அல்லது கான்டிலீவரில் உள்ள முக்கிய கட்டமைப்பு ஏற்பாடுகளின் வகைகளில் கான்டிலீவர் பீம் X திசையில் நகரும் என்று உங்களுக்குத் தெரியும் மேலும் இந்த கான்டிலீவர் பீம் மீது இந்த ஆர்ம் உள்ளது அது Z திசையில் செல்லக்கூடியது இரண்டாவது ஒரு காலும் வகை காலும் வகையில் நகர்த்தக்கூடிய டேபிள் இங்கே எங்களிடம் உள்ளது இந்த டேபிள் X மற்றும் Y திசையில் நகரலாம் Z திசையில் இந்த ஆர்ம் நகரலாம் எனவே இங்கே ஒரு காலும் இணைக்கப்பட்டுள்ளது அதேபோல் எங்களுக்கு கேன்ட்ரி உள்ளது இது இங்கே X திசையில் செல்ல முடியும் என்பதைக் காணலாம் எனவே இது Y திசையில் நகரலாம் எனவே இது Z திசையில் நகரலாம் அடுத்தது பிரிட்ஜ் வகை இது எங்கள் ஆய்வகத்தில் உள்ள இயந்திரம் இதில் X திசையில் செல்லக்கூடிய முழு பிரிட்ஜ்ம் நம்மிடம் உள்ளது இந்த காலும் Y திசையில் நகரலாம் மற்றும் இந்த ஆர்ம் Z திசையில் நகரலாம் பல்வேறு வகையான ப்ரோபிங் அமைப்புகள் உள்ளன எங்களிடம் தூண்டல் ப்ரோபிங் அமைப்பு உள்ளது எங்களிடம் எந்திர மைய ஏற்பாடு உள்ளது எனவே இந்த ப்ரோப்பை பயன்படுத்துவதில் தூண்டல் டிரான்ஸ்மிஷன் என்பது கொள்கையாகும் பின்னர் ஆப்டிகல் டிரான்ஸ்மிஷன் முதன்மையானதாக இருக்கும்போது ஆப்டிகல் டிரான்ஸ்மிஷன் ப்ரோப் உள்ளது இதேபோல் எங்களிடம் மோட்டார் பொருத்தப்பட்ட ப்ரோப்கள் உள்ளன அதில் நமக்கு மோட்டார்கள் உள்ளன மேலும் மோட்டார்கள் ப்ரோப்பை சுழற்றலாம் அல்லது ப்ரோப்பை நகர்த்தலாம் எனவே பல ஸ்டைலஸ் ப்ரோப்கள் உள்ளன எனவே முதல் 3 ப்ரோப்களில் 1 2 மற்றும் 3 இல் எங்களிடம் ஒரே ஒரு ஸ்டைலஸ் மட்டுமே இருந்தது 4 வது ஒன்றில் பல ஸ்டைலஸ் ப்ரோப்கள் உள்ளன இந்த அமைப்பில் மோட்டார் பொருத்தப்படலாம் அமைப்பு தூண்டக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் எங்களிடம் பல ஸ்டைலஸ்கள் உள்ளன ரூபி ஸ்டைலஸ் டிஃபரன்ஸ் ஸ்டைலஸ் மற்றும் டிஸ்க் ஸ்டைலஸ் போன்ற வெவ்வேறு ஸ்டைலஸ்கள் உள்ளன இது ப்ரோபிங் அமைப்பு ஆகும் இப்போது C M இன் பயன்பாடு ஏரோஸ்பேஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மருத்துவ தொழில்நுட்பத்திலும் உள்ளது இந்த எல்லாவற்றிலும் நாம் உண்மையில் பயன்படுத்தலாம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தயாரிப்புகளை மீண்டும் உருவாக்குகிறது எனவே இந்த 3 தொழில்துறை களங்கள் அதாவது 1 2 மற்றும் 33 என்பது தொழில்துறை களங்கள் மற்றும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்பது பொதுவான பயன்பாடு ஆகும் நாம் இங்கே நிறுத்திக் கொள்வோம்ஆய்வகத்தில் இயந்திர பொறியியல் துறையில் உள்ள எந்திர அறிவியல் ஆய்வகத்தில் சந்திப்போம் கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதைப் பார்ப்போம்